நாம் ஒரு ஒத்த மாற்றத்தை அறிமுகப்படுத்தினோம் இது ஒரு இணைந்த சமன்பாடு என்பதால் நாங்கள் பகுப்பாய்வு தீர்வைப் பெற முயற்சிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதை பகுப்பாய்வு ரீதியாக தீர்க்க சரியான வழி இல்லை எனவே நாம் என்ன செய்யப் போகிறோமென்றால் ஒத்த மாற்றத்தை அறிமுகப்படுத்தப் போகிறோம் இது சிக்கலை எண்ணியல் ரீதியாக தீர்க்கவும் சாய்வுகளை எளிதாகப் பெறவும் உதவுகிறது எனவே நாம் என்ன செய்யப் போகிறோமென்றால் இது y x லோக்கல் கிராஷாஃப் நம்பர் 4 ¼ ஆகும் இந்த மாதிரியான சமன்பாடுகள் மக்களுக்கு வந்திருப்பது ஆச்சரியம் அல்ல இந்த விஷயங்களைப் பெறுவதற்காக மாதிரி சமன்பாடு மற்றும் அளவிடுதல் ஆகியவற்றை கவனமாக விரிவாக பகுப்பாய்வு செய்துள்ளோம் இது இந்த பாடத்திட்டத்திற்கு வெளியே உள்ளது மேலும் இந்த ஒற்றுமையை எவ்வாறு பெறுவது என்பது பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் செல்லமாட்டீர்கள் ஆனால் இதைச் செய்ய ஒரு முறை உள்ளது பின்னர் நீங்கள் 𝝍 ஐ வரையறுக்கிறீர்கள் இது அடிப்படையில் இந்த ஸ்ட்ரீம் செயல்பாடு மாற்றியமைக்கப்பட்ட ஸ்ட்ரீம் செயல்பாடு ஆகும் இப்போது இந்த ஒற்றுமை தீர்வு அளவுகளின் அடிப்படையில் அனைத்து மாதிரி சமன்பாடுகளையும் மீண்டும் எழுதுகிறோம் எனவே μ என்று எழுதினால் d𝝍 dy ஆக இருக்கும் அது d𝝍 d𝞰 dy மற்றும் அது 2 𝝂 x க்ராஷோஃப் எண் ½ f ப்ரைம் 𝞰 எனவே இந்த வரையறைகளைப் பயன்படுத்தி நீங்கள் மாதிரி சமன்பாடுகளை f"' என மீண்டும் எழுதலாம் ப்ரைம் 3 f f " ப்ரைம் 2 f ப்ரைம் 2 t 0 மற்றும் t டபுள் ப்ரைம் 3 Pr f t ப்ரைம் 0 மற்றும் எல்லை நிபந்தனைகள் 𝞰 என்பது 0 f f ப்ரைம் 0 மற்றும் t 1 மற்றும் 𝞰 முடிவிலிக்கு செல்லும் போது உங்களிடம் f ப்ரைம் 0 க்கும் t 0க்கும் செல்கிறது எனவே இது மாதிரி சமன்பாடு மற்றும் இதற்கு எண்ணியல் தீர்வு காணலாம் இந்த சமன்பாட்டை தீர்க்க பகுப்பாய்வு வழி இல்லை எனவே இந்த சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கான எண் முறைகளை ஒருவர் கண்டுபிடிக்க வேண்டும் எண் தீர்வு இது போல ஏதாவது இருக்கும் எனவே 0 முதல் 1 க்கு செல்லும் வெப்பநிலையின் வடிவத்திற்கான எண் தீர்வு மற்றும் இது 𝞰 ஆகும் எனவே இது பிராண்டல் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது எனவே அதிகரிப்பில் பிராண்டல் எண் வேகமாக குறைகிறது மற்றும் வெப்பநிலையின் வடிவத்தைக் கொண்டிருக்கும்

எனவே இது புள்ளி 0 ஒன்று pr என்று வைத்துக்கொள்வோம் ஆயிரம் என்று சொல்லலாம் பிராண்டல் எண்ணை அதிகரிப்பதில் என்ன நடக்கும் பிராண்டல் எண் என்றால் என்ன அது 𝝂 𝞪 ஆகும் எனவே ப்ராண்ட்டல் எண் வேக எல்லை அடுக்கை அதிகரிப்பதில் என்ன நடக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது இது 𝝙வின் விகிதமாகும் இது மற்றொன்று 𝝙 வை 𝝙t வின் தோராயமான அளவுகளை பிராண்டல் எண்ணாக n இன் அடுக்காக எடுக்க வேண்டும் எனவே பிராண்டல் எண் மிகப் பெரியதாக இருக்கும்போது வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே உங்கள் ஸ்கேலிங் மாறி 𝞱 என்பது y x க்ராஷோஃப் எண் 4 ¼ எனவே எல்லை அடுக்கு தடிமன் மிகவும் சிறியதாக இருக்கும்போது வெளிப்படையாக 𝞰 மிகவும் சிறியது எனவே அனைத்து வெப்பநிலை வடிவங்களும் 𝞰 வின் மிகச் சிறிய மதிப்பில் கைப்பற்றப்பட வேண்டும் எனவே இது ஒரு பெரிய பிராண்டல் எண்ணுக்கு மிக விரைவாக குறைவதற்குக் காரணம் வெப்பப் போக்குவரத்து குணகம் kf என வரையறுக்கப்படுகிறது திரவத்தின் கடத்துத்திறன் y 0 t s t dt இல் d t d y ஆக இருக்கும் எனவே இது t போக்குவரத்து குணகத்தின் வரையறை மற்றும் இந்த வரையறையைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் லோக்கல் நஸ்செல்ட் எண்ணான kf ஐ நீங்கள் வரையறுக்கலாம் அது x kf dy Ts T∞ ஆக இருக்கும் எனவே பரிமாணமில்லாத அளவின் அடிப்படையில் இது கிராஷோஃப் எண் 4 ¼ dT d𝞰 𝞰 0 ஆகும் அது பிராண்டல் எண்ணின் செயல்பாடு என்றும் அது 0 609 1 238 Pr ½ ஆகும் இந்த சமன்பாடுகளை எல்லாம் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியதில்லை எனவே தேவையான அனைத்து தரவுகளும் உங்கள் தேர்வுகளில் வழங்கப்படும் லோக்கல் கிராஷாஃப் எண் g 𝞫 Ts T∞ x3 𝝂 2 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே ரெனால்ட்ஸ் எண் 2 பெருக்கப்படும் அதே சமன்பாடுதான் எனவே x3 𝝂 2 ஐ பெறுகிறோம் இது லோக்கல் கிராஷோஃப் எண்ணாகும் அடுத்தது சராசரியைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே எங்களுக்கு இரண்டு குறிக்கோள்கள் இருந்தன ஒன்று லோக்கல் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிவது மற்றொன்று சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய விரும்புகிறோம் அது 1 L h dx ஆகக் கொடுக்கப்படும் எனவே அது 1L இன் இன்டீக்ரல் ஆக இருக்கும் எனவே நஸ்லெட் எண்ணிலிருந்து நாம் உண்மையில் அந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் எனவே லோக்கல் வெப்ப போக்குவரத்து குணகம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் அது Gr 4 ¼ gPr k f x dr என இருக்கும் எனவே அதுதான் லோக்கல் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் அது 1 4 g 𝞰 Ts T∞ 𝝂 2 ஆக இருக்கும் எனவே இவை அனைத்தும் x இன் செயல்பாடு அல்ல நாம் அவற்றை வெளியே இழுக்கலாம் g p r என்பது x இன் செயல்பாடு அல்ல அவற்றை வெளியே இழுக்கலாம் kf என்பது வெளியே இழுக்கக்கூடிய x இன் செயல்பாடு அல்ல அதன் இன்டெக்ரலின் ¼ அடுக்காக இருக்கும் அது x¾ x dx மற்றும் அது kf l g 𝞫 Ts T∞ 4𝝂2 ¼ ஆகும் இது என்ன இன்டெக்ரல் 0 முதல் L க்கு 4 3 x¾ L¾ இது இன்டெக்ரல் ஆஃப் x ¼ d x எனவே 43 ஆல் தொகையிட்டால் அது 1¾ ஆக இன்டெக்ரேட் ஆகும் எனவே அது மாறிவிடும் அது kf L 4 3 Gr ¼ f ஆக மாறும் எனவே இங்கிருந்து நாம் கவனிப்பது என்னவென்றால் சராசரி நஸ்ஸெல்ட் எண் நீளத்தின் அடிப்படையில் 4 3 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் இது ஃப்ளாட் ப்ளேட்டின் விஷயத்தில் நாம் பெற்றதைப் போலவே உள்ளது அங்கு சராசரி நஸ்செல்ட் எண் என்பது லோக்கல் நஸ்செல்ட் எண்ணின் சில செயல்பாடு அல்லது சில நிலையான மாடுலோ மாறிலி ஆகும் எனவே எந்த இடத்திலும் உள்ள சராசரி நஸ்ஸெல்ட் எண் தட்டையான தட்டில் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் நிகர அளவைக் குறிக்கிறது இது லோக்கல் நஸ்ஸெல்ட் எண்ணின் 4 3 மடங்குக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு எனவே வெளியேறும் இடத்திலோ அல்லது ப்ளாட் பிளேட்டின் கடைசியிலோ உள்ள பண்புகளை என்னால் அளவிட முடிந்தால் அந்த இடத்திலுள்ள லோக்கல் நஸ்ஸெல்ட் எண் என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் நாம் செய்தவை அனைத்தும் லாமினார் நிலைமைகளுக்கு நான் அதை முன்பே குறிப்பிட வேண்டும் என்றாலும் இதுவரை செய்தவை அனைத்தும் அனைத்து சமன்பாடுகளும் மற்றும் அனைத்து நஸ்ஸெல்ட் எண் சமன்பாடுகளும் லாமினார் நிலைகளுக்கானது நான் லாமினாரைக் குறிப்பிடாததற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது எனவே குறிப்பு வேகம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் லாமினார் எது டர்புலன்ட் எது என்பதை நான் எப்படி வரையறுப்பது என்ற கேள்வி வருகிறது எனவே இந்த வகையான பிரச்சனைகளுக்கு லாமினார் மற்றும் டர்புலன்ட் நிலைகளை வேறுபடுத்துவதற்கு ரேலே எண் எனப்படும் புதிய பரிமாணமற்ற அளவு உண்மையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே பிராண்டல் எண்ணால் பெருக்கப்படும் நீளத்தின் அடிப்படையில் கிராஷோஃப் எண்ணின் பெருக்கல் நீளத்தின் அடிப்படையில் ரேலே எண்ணை வரையறுக்கிறோம் அது g 𝞫 Ts T∞ x 3 𝞪𝝂 ஆக வழங்கப்படுகிறது பிராண்டல் எண் என்பது 𝞪 𝝂 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் அதை கிராஷாஃப் எண்ணால் பெருக்கினேன் எனவே ஸ்கொயர் ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நாம் ஒரு 𝞪 ஐப் பெறுகிறோம் டர்புலன்ட் மற்றும் லாமினார் மாற்றம் உண்மையில் முக்கியமான ரேலே எண் என்று அழைக்கப்படுவதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது எனவே முக்கியமான ரேலே எண் 10 9 ஐ விட அதிகமாக உள்ளது பின்னர் எல்லை அடுக்கு உள்ளே ஓட்டம் நிலைமைகள் வெளியே திரவம் இன்னும் அமைதியாக இருந்தால் ஒரு அமைதியான ஊடகம் அமைதியாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முக்கியமான ரேலே எண் 10 9 ஐ விட பெரியது பின்னர் அது டர்புலன்ட் நிலையாக கருதப்படுகிறது இது மிகவும் அரிதான ஒன்று மற்றும் ஒரு டர்புலன்ட் சூழ்நிலையை சந்திக்க முடியாது உண்மையில் மக்கள் இந்த கணக்கைப் பார்க்கவில்லை டர்புலன்ட் சூழ்நிலையில் வெப்பப் போக்குவரத்து எவ்வாறு நிகழ்கிறது என்பது இன்னும் திறந்த கேள்வியாக உள்ளது எனவே மக்கள் பரிசோதனைகள் செய்யவில்லை உண்மையில் இந்த நிலைமைகளில் வெப்பப் போக்குவரத்து என்ன என்பதைக் கண்டறிய எந்த பகுப்பாய்வு சமன்பாடும் இல்லை இது ஆய்வு செய்யப்பட்ட ஒன்றல்ல எனவே இது இன்னும் திறந்த கேள்வி இது ஒரு திறந்த பிரச்சனையாகவே உள்ளது ரேலே எண் எப்போது பெரியதாக மாறும் இந்த சமன்பாட்டின் புவியீர்ப்பு நிலையானது என்பதைப் பாருங்கள் சுருக்கக் காரணிக்கு ஒரு நிலையான வரம்பு உள்ளது வெப்பநிலை சாய்வுகளும் மிகவும் சரி செய்யப்படுகின்றன நீங்கள் குறிப்பிடத்தக்க வெப்பநிலை சாய்வுகளைக் கொண்டிருக்க முடியாது நீள அளவும் மிகவும் நியாயமானது எனவே பாகுத்தன்மை மற்றும் டிஃப்யூசிவிட்டி தான் ரேலே எண் எப்போது பெரியதாக இருக்கும் என்பதை உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே திரவத்தின் பாகுத்தன்மை மற்றும் வெப்பப் பரவல் ஆகியவை ரேலே எண் குறிப்பிடத்தக்க அளவு 109 ஆகும் வகையில் இருக்கும் சூழ்நிலையை சந்திப்பது மிகவும் கடினம் எனவே அது நாம் பார்த்தது அல்ல ஆனால் ஒருவேளை அங்கே இருக்கலாம் என்பது நமக்குத் தெரியாத நிலை எனவே வெற்று வெப்பச்சலனத்திற்கான மற்றொரு வடிவவியலுக்கு மாறுவோம் அது இன்றைய விரிவுரையை முடிக்கும் எனவே இது சிலிண்டர்களைச் சுற்றியுள்ள இயற்கையான வெப்பச்சலனமாகும் பகுப்பாய்வும் எல்லை அடுக்கு உருவாக்கமும் வெளிப்புற பாய்ச்சல் விஷயத்தில் நாம் உண்மையில் விவாதித்ததைப் போலவே உள்ளது அங்கு நீண்ட சிலிண்டர் உள்ளது அது உண்மையில் உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது எனவே இந்த சிலிண்டர் திடீரென ஒரு அமைதியான திரவத்திற்குள் விடப்பட்டது இப்போது அதைச் சுற்றி ஒரு எல்லை அடுக்கு உருவாகும் இது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை Ts இல் 19 மற்றும் இதன் கோணம் 𝞱 என்று சொல்லலாம் எனவே நஸ்லெட் எண்ணுக்கு என்ன தொடர்பு உள்ளது சிலிண்டர் சமவெப்ப நிலையில் பராமரிக்கப்பட்டால் சிலிண்டரை எவ்வாறு பராமரிப்பது என்பது எங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே விட்டம் அடிப்படையில் நஸ்லெட் எண் 0 387 என வழங்கப்படுகிறது இது அனுபவ ரீதியான தொடர்பு Ra ⅙ என்பதை நினைவில் கொள்ளுங்கள் 1 0 559 Pr 9 16 8 27 மற்றும் இதன் வர்க்கம் எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேடிக்கையான எண்கள் அனைத்தும் ஒருவித தொடர்பு மற்றும் இது முற்றிலும் பகுப்பாய்வு சரியல்ல என்பதை உடனடியாக உங்களுக்குச் சொல்கிறது இது இந்த வகையான கணக்குகளுக்கு பொதுவான தொடர்பு மற்றும் n இன் அடுக்குக்கு சில C முறைகளால் வழங்கப்படும் மாற்று தொடர்பும் உள்ளது மேலும் இந்த மாறிலிகள் எதற்காக என்று உங்களுக்குச் சொல்லும் அட்டவணை உள்ளது ரேலே எண்ணின் பல்வேறு மதிப்புகள்1 10 10 2 675 மற்றும் 0 058 மற்றும் 10 2 to 102 101 02 மற்றும் 0 148 என இருக்கும் அதுவே ரேலே எண்ணின் வெவ்வேறு வரம்புகளுக்கு நிலையான இலவசம் மற்றும் n ஆகும் சிலிண்டர்களில் நாம் பார்த்ததைப் போல நஸ்ஸெல்ட் எண் 0 மற்றும் 𝞹 யில் விழும் என்பதைத் தவிர நஸ்ஸெல்ட் எண் அதிகமாகி அது திடீரென குறைவதைப் பார்த்தோம் அதே மாதிரியான பாணியில் இருப்பதைப் பார்த்தோம் இது குறைவதற்கான காரணம் என்ன வெளிப்புற ஓட்டங்களுடன் உங்கள் சிலிண்டரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பிரிப்பு புள்ளியாக இருக்க என்ன காரணம் எனவே திரவத்தைச் சுற்றி இந்த திரவம் பாயும் போது இப்போது மேற்பரப்புடன் தொடர்பில்லாததால் இந்த தொடர்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் கணக்கிடும் நஸ்ஸெல்ட் எண் சிலிண்டரின் மறுமுனைக்கு அருகில் செல்லும்போது உண்மையில் குறையும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் 𝞱 0 முதல் 𝞹 வரை உண்மையில் செல்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் நஸ்ஸெல்ட் எண்ணுக்கான வடிவம் இதுவாகும் மேலும் இந்த சமன்பாடுகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையில் எதிர்காலத்தில் இந்த சமன்பாடுகளை நீங்கள் உண்மையான அமைப்புகளில் பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது கூட இந்த சமன்பாடுகளை நீங்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள் எனவே இந்த சமன்பாடுகள் எப்பொழுதும் பல புத்தகங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளன அது உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் ஆனால் இந்த சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் அதன் பின்னால் உள்ள மதிப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதும் முக்கியம் அடுத்த விரிவுரையில் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நாங்கள் ஒரு புதிய தலைப்பைத் தொடங்குவோம் நாங்கள் ஒரு வகையான பயன்பாட்டைப் பார்க்கிறோம் இதுவரை நாம் கட்ட மாற்றத்தைப் பார்த்ததில்லை பாயும் திரவம் எப்போதும் ஒரே கட்டத்தில் இருக்கும் என்று நாம் எப்போதும் கருதுகிறோம் எனவே அடுத்த வகுப்புகளில் நாம் என்ன பார்க்கப் போகிறோமென்றால் திரவ நிலையிலிருந்து நீராவி நிலைக்குச் செல்லும் போது ஒரு அமைப்பில் என்ன நடக்கும் என்று கொதிப்பதைப் பற்றி தொடங்கப் போகிறோம் ஒடுக்கம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம்

எனவே இந்த இரண்டும் தொழில்துறைக் கண்ணோட்டத்தில் முக்கியப் பங்காற்றுகின்றன ஏனென்றால் ஒரு செயல்முறைத் துறையில் வெவ்வேறு இடங்களில் மற்றும் வெவ்வேறு குழாய்களில் எப்போதும் நீராவி பாய்கிறது சில இடங்களில் வெப்பப் போக்குவரத்தின் காரணமாக ஒரு திரவம் கொதிக்கப்படுவதையும் சில இடங்களில் இந்த நீராவி கொண்டு செல்லும் வெப்பம் உண்மையில் வெப்பப் பரிமாற்றி மூலம் மற்றொரு திரவத்திற்கு கொண்டு செல்லப்படுவதையும் நீங்கள் எப்போதும் பார்ப்பீர்கள் உண்மையில் மீதமிருக்கும் அல்லது திரவத்தால் எடுத்துக்கொள்ளப்படும் வெப்பத்தின் தன்மை மறைந்த வெப்பமாகும் எனவே வெப்பப் போக்குவரத்தில் உண்மையில் முக்கிய பங்கு வகிக்கும் மறைந்த வெப்பம் இருக்கும்போது இந்த பகுப்பாய்வு எவ்வாறு மாறுகிறது மற்றும் இந்த தொடர்புகளின் தன்மை என்ன நாம் பெறும் தீர்வுகளின் தன்மை என்ன என்பதைப் பார்க்கத் தொடங்குவோம் அடுத்த விரிவுரையில் இருந்து அதைத் தொடர்ந்துப் பார்ப்போம்